கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் ப்ரோடோகால் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வாருங்கள் ஆகவே இன்று நாம் நெட்வொர்க் புரோகிராமிங்ன் சில டெமோக்களைக் காண்போம் ஆகவே சாக்கெட் புரோகிராமிங் விரிவாகப் பார்ப்போம் சாக்கெட் புரோகிராமிங்கின் உதவியுடன் புரோட்டோகால் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் நீங்கள் எவ்வாறு அணுகலாம் மேலும் சில தரவை கணினியிலிருந்து அல்லது கணினியிலிருந்து மாற்ற உங்கள் சொந்த பயன்பாட்டை பிணைய புரோட்டோகால் லேயர் மேல் இயக்கலாம் ஆகவே சாக்கெட் புரோக்ராம்மிங் நாம் பயணத்தைத் தொடங்குவோம் ஆகவே நாம் முன்பு பார்த்தது போல் தொடங்க அல்லது இந்த முழு நெட்வொர்க் புரோட்டோகால் லேயர் இயக்க முறைமையின் கர்னலுக்குள் செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் முன்னர் விவாதித்தோம் ஆகவே பொதுவாக நாம் பேசிய TCP IP புரோட்டோகால் லேயர் ஐந்து லேயர்கள் உள்ளன TCP IP புரோட்டோகால்யின் அந்த ஐந்து லேயர்களில் இந்த physical layer அடுக்கி வைக்கிறது மேலும் தரவு இணைப்பு லேயர் பகுதி வன்பொருளுக்குள் சேமிக்கப்படுகிறது தரவு இணைப்பு லேயர் மேல் பகுதி முக்கியமாக MAC இன் ஒரு பகுதி மற்றும் தருக்க இணைப்பு கட்டுப்பாடு பிணைய லேயர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆகியவை இயக்க முறைமையின் கர்னல் இடத்திற்குள் செயல்படுத்தப்படுகின்றன இந்த புரோட்டோகால் லேயர் அணுக யூசர் இடத்திலிருந்து பல பயன்பாடுகளை எழுதலாம் ஆகவே தரவை அனுப்ப அல்லது பெற பயன்பாடு டிரான்ஸ்போர்ட் லேயர் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் டிரான்ஸ்போர்ட் லேயர் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது டி பி மற்றும் யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அல்லது யுடிபி என இரண்டு வெவ்வேறு புரோட்டோகால்கள் உள்ளன என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் ஆகவே இன்று இந்த முழு கர்னல் இடத்தையும் இந்த புரோட்டோகால் லேயர் வெவ்வேறு லேயர்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயர் மற்றும் இயக்க முறைமை கர்னலுக்குள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள தரவு இணைப்பு லேயர் ஒரு பகுதி ஆகியவற்றைக் கொண்டிருப்போம் இந்த யூசர் இடத்திற்கும் சாக்கெட் புரோக்ராம்மிங் உதவியுடன் கர்னல் இடத்திற்குள் செயல்படுத்தப்படும் புரோட்டோகால் அடுக்கிற்கும் இடையில் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நாங்கள் காண்போம் இப்போது சுவாரஸ்யமாக என்னவென்றால் நீங்கள் ஒரு பயன்பாட்டை நெட்வொர்க் பயன்பாட்டை யூசர் இடத்தில் எழுதும்போதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் அல்லது கர்னலில் கிடைக்கும் சில வகையான செயல்பாடுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆகவே யூசர் இடத்திற்கும் கர்னல் இடத்திற்கும் இடையில் ஒரு இடைமுகம் தேவை இங்கே நாம் யுனிக்ஸ் அடிப்படையிலான இயக்க முறைமை பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்க மேலும் யுனிக்ஸ் அடிப்படையிலான இயக்க முறைமையில் யூசர் இடத்திலிருந்து கர்னல் இடைவெளி வரை கணினி அழைப்பு என நாம் அழைக்கும் API களின் தொகுப்போடு தொடர்பு கொள்ளப்படும் ஆகவே கணினி அழைப்பு சில யூசர் தேவையை கர்னலுடன் தொடர்புடைய கர்னல் செயல்பாடுகளுக்கு மாற்றுகிறது மற்றும் லினக்ஸ் அல்லது யுனிக்ஸ் கர்னலில் செயல்பாடுகளைச் செய்கிறது ஆகவே கர்னலுக்குள் செயல்படுத்தப்படும் இந்த முழு புரோட்டோகால் லேயர் இயக்க முறைமை அமைப்பு அழைப்புகளின் உதவியுடன் அந்த பிணைய புரோட்டோகால் லேயர் உடன் தொடர்புகொள்வோம் ஆகவே யுனிக்ஸ் கர்னலுக்குள் இந்த முழு புரோட்டோகால் லேயர் செயலாக்கத்தையும் நீங்கள் கவனிக்க முடியும் என்பதை மேலும் ஆராய்வதற்கான ஒரு சுட்டிக்காட்டி யுனிக்ஸ் கர்னல் மூலத்திற்குள் யுனிக்ஸ் கர்னல் மூலத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்தால் யூசர் மூல லினக்ஸ் வலையின் கீழ் நிகர தொகுதியை நீங்கள் சரிபார்க்கலாம் கர்னல் புரோட்டோகால் லேயர் இந்த முழு செயல்பாட்டையும் நீங்கள் அங்கு காணலாம் ஆகவே டிரான்ஸ்போர்ட் லேயர் இந்த டி பி ஐபி புரோட்டோகால் லேயர் என்பது பயன்பாட்டு லேயர் மல்டிபிளெக்சிங் செய்வதைப் பற்றி நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்கள் வெவ்வேறு சாதனங்களில் பல பயன்பாடுகளை இயக்கலாம் இப்போது வெவ்வேறு பயன்பாடு வெவ்வேறு வகையான புரோட்டோகால்களை இயக்க முடியும் ஆகவே உங்களிடம் உலாவல் அல்லது HTTP பயன்பாடு இருந்தால் அது TCP ஐ இயக்கும் உங்களிடம் கோப்பு பரிமாற்றம் அல்லது FTP வகையான பயன்பாடு இருந்தால் அது மீண்டும் TCP ஐ இயக்கலாம் உங்களிடம் VoIP போன்ற சில பயன்பாடு இருந்தால் அது UDP ஐப் பயன்படுத்தலாம் இப்போது ஐபி லேயருடன் தொடர்பு கொள்ளும் புரோட்டோகால் லேயர் இந்த வெவ்வேறு டிரான்ஸ்போர்ட் லேயர் நிகழ்வுகள் இப்போது நீங்கள் இரண்டு சாதனங்களுக்கிடையில் பேசும்போதெல்லாம் ஐபி லேயர் மாறும் மற்றும் உங்கள் ஐபி லேயரின் மேல் அல்லது புரோட்டோகால் ஸ்டேக்கின் நெட்வொர்க் லேயரில் இயங்கும் பல பயன்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கும்போதெல்லாம் அவை வெவ்வேறு வகை புரோட்டோகால்களின் உதவியுடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன ஆகவே ஐபி லேயரில் இரண்டு சாதனங்களுக்கு இடையில் வேறுபடுவதற்கு இந்த ஐபி அட்ரஸ் யைப் பயன்படுத்துகிறோம் அடுத்தடுத்த சொற்பொழிவில் ஐபி லேயரைப் பற்றி நாங்கள் விவாதிக்கும் போதெல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் களை நீங்கள் எவ்வாறு கட்டமைக்க முடியும் என்பது பற்றி நாங்கள் விவாதிப்போம் ஆகவே வெவ்வேறு சாதனங்கள் அவை ஐபி அட்ரஸ் களால் பிரிக்கப்படுகின்றன என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் பயன்பாட்டு பக்கத்தில் பயன்பாட்டு லேயர் மல்டிபிளெக்சிங் செய்ய உங்களுக்கு உதவும் இந்த போர்ட் எண்கள் எங்களிடம் உள்ளன ஆகவே அந்த சாதனத்தைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் சாதனம் B உடன் அந்த நேரத்தில் தொடர்புகொள்கிறீர்கள் அந்த நேரத்தில் HTTP புரோட்டோகால் பயன்படுத்தும் ஒருவித உலாவல் பயன்பாட்டை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் சாதனம் A பயன்படுத்தும் பயன்பாடு ஐபி அட்ரஸ் 202 2 உடன் கணினியில் 8081 போர்ட் ல் டிசிபி புரோட்டோகால் இது உங்கள் எச் பி சேவையகம் இயங்கும் 8080 போர்ட் வழியாக ஐபி அட்ரஸ் 203 43 ஐபி அட்ரஸ் யில் பி சாதனத்துடன் தொடர்பு கொள்கிறது ஆகவே அந்த சாதனத்தைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் சாதனம் B உடன் அந்த நேரத்தில் தொடர்புகொள்கிறீர்கள் அந்த நேரத்தில் HTTP புரோட்டோகால்யைப் பயன்படுத்தும் ஒருவித உலாவல் பயன்பாட்டை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் சாதனம் A பயன்படுத்தும் பயன்பாடு ஐபி அட்ரஸ் 202 2 உடன் கணினியில் 8081 போர்ட் ல் டிசிபி புரோட்டோகால் இது உங்கள் எச் பி சேவையகம் இயங்கும் 8080 போர்ட் வழியாக ஐபி அட்ரஸ் 203 43 ஐபி அட்ரஸ் யில் பி சாதனத்துடன் தொடர்பு கொள்கிறது இதேபோல் சாதனம் A இல் இயங்கும் இந்த பயன்பாடு மற்றும் ஒரு சாதனம் B ஐ இயக்கும் பயன்பாடு ஆகியவை அந்த போர்ட் எண்ணின் உதவியுடன் பிரிக்கப்படலாம் யுனிக்ஸ் அடிப்படையிலான அமைப்பில் இந்த வகையான பயன்பாட்டைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் அதை ஒரு செயல்முறையின் வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்க ஆகவே வெவ்வேறு இயந்திரங்களில் இயங்கும் பல செயல்முறைகள் உள்ளன அந்த செயல்முறைகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள விரும்புகின்றன அந்த நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் அல்லது புரோட்டோகால் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் உதவியுடன் தகவல்தொடர்புகளை செயலாக்க இந்த செயல்முறையை உறுதிசெய்கிறோம் ஆகவே தகவல்தொடர்புகளை செயலாக்குவதற்கான இந்த செயல்முறை இந்த ஐபி அட்ரஸ் யின் உதவியுடன் அடையப்படுகிறது இது பிணையத்தில் ஒரு இயந்திரத்தை தனித்துவமாக அடையாளம் காண ஐபி லேயரில் உள்ளது பின்னர் ஒரு அச்சினில் பல செயல்முறைகள் இயங்குகின்றன அவை வெவ்வேறு புரோட்டோகால்களைப் பயன்படுத்தலாம் சில செயல்முறைகள் TCP புரோட்டோகால்யைப் பயன்படுத்தலாம் சில செயல்முறைகள் UDP புரோட்டோகால்யைப் பயன்படுத்தலாம் ஆகவே அவை போர்ட் எண்களின் உதவியுடன் பிரிக்கப்படுகின்றன இப்போது ஒரு சாக்கெட் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆகவே சாக்கெட் அடிப்படையில் ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொரு செயல்முறைக்கு ஒரு தருக்க இணைப்பு ஆகவே இந்த இரண்டு உலாவல் பயன்பாடுகள் இரண்டு சாதனங்களில் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதை இங்கே காணலாம் ஆகவே எங்களிடம் சாக்கெட் ஒரு சாக்கெட் உள்ளது இந்த சிவப்பு சாக்கெட் 202 2 இயந்திரத்தில் போர்ட் 8081 இல் இயங்கும் பயன்பாட்டிற்கு இடையில் ஒரு தர்க்கரீதியான பைப் உருவாக்குகிறது அந்த பைப்யின் தொடர்புடைய முடிவு 8080 இல் ஒரு போர்ட் ல் இயங்கும் ஒரு இயந்திரத்திற்கு ஐபி அட்ரஸ் 203 43 கொண்ட இயந்திரம் ஆகவே அந்த வழியில் டிரான்ஸ்போர்ட் லேயர் இதுபோன்ற பல தருக்க பைப்பை நாம் சாக்கெட் என்று அழைக்கலாம் இப்போது இணையத்தில் தரவை அனுப்புவது என்பது இந்த தருக்க குழாய்களில் தரவை அனுப்புவதாகும் ஆகவே சாக்கெட் என்று நாம் அழைக்கும் இந்த தருக்க பைப்கள் டி பி விஷயத்தில் இணைப்பை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு அல்லது யு பி விஷயத்தில் ஒரு இயந்திரத்திலிருந்து தரவை மாற்றுவதற்கு ஒரு தரவு பரிமாற்ற சொற்பொருளை முடிவுக்கு கொண்டுவருகின்றன அல்லது ஒரு செயல்முறையை ஒன்றில் இயங்கச் சொல்வது நல்லது இயந்திரம் மற்றொரு கணினியில் இயங்கும் மற்றொரு செயல்முறைக்கு ஆகவே யுனிக்ஸ் அடிப்படையிலான அமைப்பில் அத்தகைய சாக்கெட்டை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை இங்கே பார்ப்போம் ஆகவே அதற்காக சாக்கெட் புரோக்ராம்மிங் இந்த கருத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆகவே ஒரு சாக்கெட் புரோக்ராம்மிங் கட்டமைப்பில் சி புரோக்ராம்மிங்லிருந்து நாம் இயக்கக்கூடிய கணினி அழைப்புகள் உள்ளன OS கர்னலின் நிகர தொகுதிக்குள் செயல்படுத்தப்படும் TCP IP புரோட்டோகால் அடுக்கிலிருந்து சேவையைப் பெற இந்த கணினி அழைப்புகள் எங்களுக்கு உதவும் ஆகவே இந்த முழு விஷயமும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஆகவே டிரான்ஸ்போர்ட் லேயர் இந்த புரோக்ராம்மிங் ஒரு கிளையன்ட் சேவையகத்தைப் பற்றி பேசுகிறோம் எங்களிடம் ஒரு சேவையகம் உள்ளது அங்கு சேவையகம் ஒரு போர்ட் திறந்துள்ளது நான் கேட்கும் இந்த குறிப்பிட்ட போர்ட் மற்றும் கிளையன்ட் அந்த குறிப்பிட்ட போர்ட் உடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று போர்ட் டை அறிவித்தது இப்போது அந்த வழக்கில் சேவையகம் உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது ஆகவே சேவையக பக்கத்தில் நீங்கள் முதலில் ஒரு சாக்கெட் கணினி அழைப்பை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே சாக்கெட் சிஸ்டம் அழைப்பு இது தருக்க பைப் சேவையக பக்க திறப்பை உருவாக்கும் மேலும் இது உங்கள் TCP IP புரோட்டோகால் லேயர் உடன் சாக்கெட்டை பிணைக்கும் ஆகவே சாக்கெட்டை TCP IP புரோட்டோகால் லேயர் உடன் பிணைக்க நீங்கள் இந்த பிணைப்பு செயல்பாட்டை அழைக்க வேண்டும் ஆகவே இந்த பிணைப்பு செயல்பாடு நீங்கள் குறிப்பிடும் போர்ட் எண்ணைக் கொண்டு அது என்ன செய்யும் அது அந்த போர்ட் எண்ணை சாக்கெட்டுடன் பிணைக்கும் இதனால் அது சேவையக பக்கத்தில் இணைப்பின் தர்க்கரீதியான முடிவை உருவாக்கும் ஆகவே சேவையகம் எப்போதும் இயங்கும் இந்த வழியில் சேவையகத்தைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் சேவையகம் உண்மையில் நான் உண்மையில் இந்த குறிப்பிட்ட போர்ட்ல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும் போர்ட் 8080 என்று சொல்லுங்கள் ஆகவே யாராவது என்னுடன் பேச விரும்பினால் நீங்கள் 8080 போர்ட்ல் தரவை அனுப்பலாம் ஆகவே இந்த அறிவிப்பை இந்த பிணைப்பு மற்றும் நாங்கள் இங்கே வைத்திருக்கும் ஒரு கேட்கும் முறை அழைப்பு மூலம் செய்ய வேண்டும் ஆகவே பிணைப்பு கணினி அழைப்பு உண்மையில் போர்ட் டை தொடர்புடைய சாக்கெட் முனையுடன் பிணைக்கிறது மேலும் கேட்கும் கணினி அழைப்பு சேவையகத்தை கேட்கும் நிலையில் செல்ல உங்களுக்கு உதவும் ஆகவே சேவையகம் இப்போது அந்த போர்ட் டை 8080 பிணைக்கச் சொல்கிறது மேலும் அது உள்வரும் இணைப்பைக் கேட்கிறது இப்போது கிளையன்ட் பக்கத்தில் செல்லலாம் கிளையன்ட் பக்கத்தில் உங்களுக்கு சாக்கெட் சிஸ்டம் அழைப்பு உள்ளது ஆகவே இந்த சாக்கெட் சிஸ்டம் அழைப்பு மீண்டும் தருக்க பைப் கிளையன்ட் பக்க முடிவை உருவாக்குகிறது அதற்குப் பிறகு ஒரு கிளையன்ட் தளத்தில் உங்களுக்கு இந்த பிணைப்பு மற்றும் கேட்பது தேவையில்லை ஏனென்றால் சேவையகத்திற்கும் கிளையனுக்கும் இடையிலான தகவல்தொடர்புகளின் தன்மையைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே சேவையகம் உண்மையில் அறிவிக்கிறது அல்லது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது நான் இந்த போர்ட் 8080 இல் கேட்கிறேன் ஆகவே யாராவது என்னை இணைக்க விரும்புகிறார்கள் நீங்கள் நேரடியாக என்னை 8080 போர்ட் உடன் இணைக்க முடியும் ஏனெனில் கிளையன்ட் தெரிந்து கொள்ள தேவையில்லை கிளையன்ட் உண்மையில் சேவையகத்திற்கான இணைப்பைத் தொடங்குகிறது கிளையன்ட் சேவையகத்திற்கான இணைப்பைத் தொடங்குவதால் கிளையன்ட் அத்தகைய அறிவிப்பை வெளியிடத் தேவையில்லை ஆகவே கிளையன்ட் சேவையகத்தால் அறிவிக்கப்படும் போர்ட் ற்கான இணைப்பைத் தொடங்கலாம் அதனால்தான் கிளையன்ட் பக்கத்தில் பிணைப்பு மற்றும் கேட்கும் அழைப்பு உங்களுக்குத் தேவையில்லை ஆகவே சேவையக பக்கத்தில் உங்களுக்கு பிணைப்பு மற்றும் கேட்கும் அழைப்பு தேவைப்படுகிறது இதனால் சேவையகம் தன்னை ஒரு போர்ட் உடன் ஒரு நிலையான போர்ட் உடன் பிணைக்க முடியும் மேலும் அந்த நிலையான போர்ட் டை வெளியில் அறிவிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட போர்ட் உடன் எவரும் சாக்கெட் இணைக்க முடியும் இப்போது இந்த விஷயங்கள் முடிந்தபின் கிளையன்ட் பக்கத்தில் சாக்கெட்டின் முடிவை நீங்கள் உருவாக்கிய பிறகு கிளையன்ட் பக்கத்திலிருந்து சேவையகத்தால் அறிவிக்கப்பட்ட போர்ட் எண்ணுடன் இணைப்பைத் தொடங்க இந்த இணைப்பு அழைப்பை செய்கிறீர்கள் இப்போது இது உண்மையில் ஒரு வகையான நன்கு அறியப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒரு HTTP சேவையகத்தை இயக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் போர்ட் 80 இல் இயங்குகிறீர்கள் அல்லது போர்ட் 8080 இல் இயங்குகிறீர்கள் அல்லது அறிவிக்கப்பட்டுள்ள வேறு சில போர்ட் கள் சேவையகம் ஆகும் ஆகவே சேவையகம் இயங்கும் ஐபி அட்ரஸ் என்ன சேவையகம் இயங்கும் போர்ட் எண் என்ன என்பது வாடிக்கையாளருக்கு ஏற்கனவே தெரியும் ஆகவே கிளையன்ட் அங்கு ஒரு இணைப்பு அழைப்பைத் தொடங்குகிறார் மேலும் இந்த இணைப்பு சேவையகத்துடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே சேவையகத்திற்கு இந்த இணைப்பு கிடைத்ததும் அது ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை செய்கிறது இப்போது ஒரு டி பி வகையான புரோட்டோகால் இணைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் விவாதித்த டி பி மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் செயல்முறை உங்களிடம் உள்ளது ஆகவே கிளையன் ஒரு SYN பாக்கெட்டை அனுப்புவதன் மூலம் இணைப்பைத் தொடங்குகிறார் சேவையகம் ஒரு ACK ஐத் திருப்பித் தந்து இணைப்பை ஏற்றுக்கொள்கிறது மற்றொரு SYN ஐ அனுப்புவதன் மூலம் கிளையன்ட் பக்கத்திற்கான இணைப்பைத் தொடங்கவும் ஆகவே நாங்கள் சேவையகத்திலிருந்து கிளையண்ட்டுக்கு ஒரு SYN பிளஸ் ACK ஐ வைத்திருக்கிறோம் பின்னர் இறுதியாக வாடிக்கையாளர் ஒரு ஒப்புதலை அனுப்புகிறார் ஆகவே இந்த மூன்று வழி TCP இன் ஹேண்ட்ஷேக்கிங் வழியாக TCP ஐ நீங்கள் கிளையன்ட் பக்கத்தில் இந்த இணைப்பு முறைமை அழைப்பை மேற்கொள்ளும்போதெல்லாம் நடக்கும் ஒரு TCP விஷயத்தில் இணைப்பை ஏற்படுத்த சேவையக பக்கத்தில் அழைப்பை ஏற்கவும் இப்போது இந்த இணைப்பு நிறுவப்பட்டதும் தரவை அனுப்பவும் தரவைப் பெறவும் இதை அனுப்பவும் பெறவும் முடியும் ஆகவே நீங்கள் அனுப்பும் போதெல்லாம் அது தரவை அனுப்புகிறது மறுமுனையில் நீங்கள் பெறும் கணினி அழைப்பை மேற்கொள்வதன் மூலம் அந்தத் தரவைப் பெறலாம் அல்லது சேவையகத்திலிருந்து சில தரவை வாடிக்கையாளருக்கு அனுப்ப சேவையகப் பக்கத்திலிருந்து அனுப்பலாம் இதிலிருந்து கணினி தரவைப் பெறும் தரவை வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே இந்த தரவுத் தொடர்பு முடிந்ததும் நீங்கள் இந்த நெருங்கிய அழைப்பைச் செய்கிறீர்கள் இறுதியாக தொடர்புடைய இணைப்பை மூடுவதற்கான நெருங்கிய அழைப்பு ஆகும் இதனால் சாக்கெட் புரோக்ராம்மிங் இந்த முழு ஓட்டமும் செயல்படுகிறது இப்போது சி சிண்டாக்ஸின் வடிவத்தில் இந்த கணினி அழைப்பை எவ்வாறு எழுதுவீர்கள் என்பதைப் பார்ப்போம் ஆகவே இணையம் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மைக்கு இடையிலான ஒரு பரிமாற்றம் என்றும் அதனால்தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் இரண்டு வெவ்வேறு புரோட்டோகால்கள் உள்ளன டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது டி பி அல்லது யூசர் டேடாகிராம் என்றும் நாங்கள் நீண்ட காலமாக விவாதித்ததால் வெவ்வேறு வகையான சாக்கெட்டுகளுடன் தொடங்குவோம் புரோட்டோகால் மற்றும் யுடிபி இப்போது சில பயன்பாடுகளுக்கு மல்டிமீடியா பயன்பாடுகளைப் போன்ற சிறந்த செயல்திறன் தேவைப்படுகிறது மேலும் சிலவற்றிற்கு கோப்பு பரிமாற்றம் போன்ற நம்பகத்தன்மை தேவைப்படுகிறது அதன்படி எங்களுக்கு நம்பகமான டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அல்லது டி பி வகையான புரோட்டோகால் மற்றும் யுடிபி புரோட்டோகால் போன்ற நம்பமுடியாத டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் போன்ற இரண்டு சேவைகள் உள்ளன இப்போது அதன்படி இந்த இரண்டு வெவ்வேறு வகையான சாக்கெட்டுகள் உள்ளன ஒரு சாக்கெட் சாக் ஸ்ட்ரீம் மூலம் தொடங்கப்படும் ஸ்ட்ரீம் சாக்கெட் என்று அழைக்கிறோம் ஆகவே இந்த சாக் ஸ்ட்ரீம் நம்பகமான மற்றும் இணைப்பு சார்ந்த ஒரு சாக்கெட்டை உருவாக்கவும் ஆகவே இது ஒரு டி பி வகையான சாக்கெட் ஆகும் மறுபுறம் இந்த யுடிபி அடிப்படையிலான சாக்கெட் எங்களிடம் உள்ளது இது நம்பத்தகாதது மற்றும் இணைப்பற்றது இது ஒரு டேட்டாகிராம் சாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது இது SOCK DGRAM என அழைக்கப்படுகிறது ஆகவே அந்த வகையில் எங்களிடம் இரண்டு பரந்த வகையான சாக்கெட் ஸ்ட்ரீம் சாக்கெட் மற்றும் டேடாகிராம் சாக்கெட் உள்ளது தவிர மூல சாக்கெட் என்று அழைக்கப்படும் மூன்றாவது வகையான சாக்கெட் எங்களிடம் உள்ளது மூல சாக்கெட்டைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் டிரான்ஸ்போர்ட் லேயர் கடந்து செல்லலாம் மேலும் நீங்கள் நேரடியாக ஐபி லேயருடன் தொடர்பு கொள்ளலாம் ஆகவே இந்த மூல சாக்கெட்டை நாங்கள் இங்கு விரிவாக விவாதிக்கப் போவதில்லை இந்த ஸ்ட்ரீம் சாக்கெட் மற்றும் டேடாகிராம் சாக்கெட்பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ளோம் இப்போது நீங்கள் ஒரு சாக்கெட்டை அறிவிக்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது நீங்கள் வரையறுக்கப் போகும் சாக்கெட் ஐடியை வைத்திருக்கும் முழு எண் முழு எண் வகை மாறி என்று அழைக்கப்படும் இரண்டு மாறியை அறிவிக்க முடியும் ஆகவே இந்த சாக்கெட் சிஸ்டம் அழைப்பு இந்த அளவுருக்கள் மூன்று அளவுருக்கள் டொமைன் வகை மற்றும் புரோட்டோகால்யை எடுக்கும் இப்போது இந்த சாக்கெட் சிஸ்டம் அழைப்பால் இது ஒரு சாக்கெட்டை உருவாக்குகிறது இப்போது இந்த டொமைன் அளவுரு இது தகவல் தொடர்பு களமாகும் பொதுவாக நாங்கள் IPv4 புரோட்டோகால் அல்லது IPv4 அட்ரஸ் யைப் பயன்படுத்துகிறோம் ஆகவே இந்த டொமைன் மதிப்பை நாங்கள் AF INET என அமைத்துள்ளோம் இது நீங்கள் AF INET ஐப் பயன்படுத்தும் பெரும்பாலான நேரங்களுக்கான தரமாகும் இந்த டொமைன் புலத்தில் உள்ள பிற சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை நீங்கள் எப்போதும் ஆராயலாம் நீங்கள் ஒரு டி பி சாக்கெட் அல்லது யுடிபி சாக்கெட்டை உருவாக்கப் போகிறீர்களா என்பதை அடிப்படையாகக் கொண்டு அது சாக்கெட் வகையாக இருக்கும் சாக் ஸ்ட்ரீம் அல்லது சாக் டேடாகிராம் இறுதியாக புரோட்டோகால் நாம் பயன்படுத்தப் போகும் புரோட்டோகால் குடும்பத்தைக் குறிப்பிடுகிறது வழக்கமாக இது 0 ஆக அமைக்கப்படுகிறது ஆகவே இதை ஏன் ஆராய்வதற்கு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஏன் புரோட்டோகால் புலத்தை 0 இல் அமைக்கிறோம் இப்போது சாக்கெட் சிஸ்டம் அழைப்பு முடிந்ததும் நீங்கள் சாக்கெட்டை உருவாக்கியுள்ளீர்கள் சேவையக தளத்தில் குறிப்பிட்ட சாக்கெட்டுடன் போர்ட் டை பிணைக்க அடுத்த அழைப்புகளை உருவாக்க வேண்டும் ஆகவே இந்த பிணைப்பு அமைப்பு அழைப்பு இந்த வழியில் செயல்படுகிறது இது பிணைப்பு வெற்றிகரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை வழங்குகிறது ஆகவே நீங்கள் முழு எண் மாறியாக அந்தஸ்தைக் கொண்டிருக்கலாம் பிணைப்பு மூன்று அளவுருக்கள் சாக்கெட் ஐடியை எடுக்கும் இந்த சாக்கெட் சிஸ்டம் அழைப்பால் திருப்பி அனுப்பப்படும் சாக்கெட் ஐடி மற்றும் ஆமாம் இந்த சாக்கெட் சிஸ்டம் அழைப்பால் திருப்பி அனுப்பப்படும் சாக்கெட் ஐடி ஆகவே இந்த மதிப்பு நீங்கள் இங்கு வைக்கக்கூடிய சாக்கெட் ஐடி ஆகும் இப்போது அந்த குறிப்பிட்ட சாக்கெட் ஒரு அட்ரஸ் போர்ட் வகை மாறியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு கட்டமைப்பாகும் ஆகவே இந்த கட்டமைப்பில் struct sockaddr உள்ளது ஆகவே இந்த கட்டமைப்பில் ஐபி அட்ரஸ் மற்றும் இயந்திரத்தின் போர்ட் உள்ளன ஆகவே வழக்கமாக ஒரு உள்ளூர் அட்ரஸ் யைத் தேர்வுசெய்ய inaddr என அமைக்கவும் ஆகவே நீங்கள் அதை inaddr ஏதேனும் இயக்கினால் அது உங்கள் கணினியால் பயன்படுத்தப்படும் ஐபி அட்ரஸ் யையும் அதன் அளவையும் தேர்வு செய்யும் ஆகவே அளவு என்பது இந்த sockaddr கட்டமைப்பின் அட்ரஸ் அளவு ஆகும் ஆகவே sockaddr அமைப்பு இதுபோன்றது இது உண்மையில் ஐபி அட்ரஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய போர்ட் எண்ணை சேமிக்கிறது இது இந்த மூன்று துறைகளைக் கொண்டுள்ளது ஒன்று sin பேமிலி ஆகவே இது அட்ரஸ் பேமிலி ஆகவே அட்ரஸ் பேமிலி நாம் பயன்படுத்தப் போகும் ஐபிவி 4 புரோட்டோகால்க்கான AF INET ஆக வைத்திருக்கிறோம் ஆகவே ஐபிவி 4 இன் இந்த கருத்தை அடுத்தடுத்த சொற்பொழிவில் விவாதிக்க உள்ளோம் ஆகவே ஐபி அட்ரஸ் திட்டத்தைப் பற்றி பேசும்போது பொதுவாக இன்றைய நெட்வொர்க்கில் பொதுவாக நாங்கள் பெரும்பாலும் ஐபிவி 4 அட்ரஸ் யைப் பயன்படுத்தினோம் ஆகவே அட்ரஸ் குடும்பங்கள் பொதுவாக AF INET என அமைக்கப்படுகின்றன இந்த சாக்கெட் அட்ரஸ் யில் உள்ளது dot s addr இது மூல அட்ரஸ் ஆகவே நான் குறியீட்டை இயக்கும் இயந்திரத்தின் உள்ளூர் அட்ரஸ் யைத் தேர்வு செய்ய நான் குறிப்பிட்டுள்ளபடி மூல அட்ரஸ் அதை inaddr ஆக வைத்திருக்கிறோம் பின்னர் நான் போர்ட் எண்ணை வைத்திருக்கிறேன் ஆகவே இப்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் போர்ட் எண்ணை ஹோஸ்ட் பைட் வரிசையிலிருந்து நெட்வொர்க் பைட் வரிசைக்கு மாற்ற h முதல் ns எனப்படும் இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது மூல பைட் வரிசை மற்றும் பிணைய பைட் வரிசை என்ன என்பதை விரைவாகப் பார்ப்போம் ஆகவே ஒரு கணினி அமைப்பில் கணினி இரண்டு வகையாக இருக்கலாம் அல்லது அது ஒரு சிறிய எண்டியன் அமைப்பாக இருக்கலாம் அல்லது அது ஒரு பெரிய எண்டியன் அமைப்பாக இருக்கலாம் இப்போது ஒரு சிறிய எண்டியன் அமைப்பு அல்லது ஒரு பெரிய எண்டியன் அமைப்புக்கு இடையிலான வேறுபாடு இது போன்றது ஆமாம் நீங்கள் தரவை எவ்வாறு நினைவகத்தில் சேமிக்கிறீர்கள் என்பது போன்றது இப்போது ஒரு சிறிய எண்டியன் அமைப்பின் விஷயத்தில் தரவை இடமிருந்து வலமிருந்து இடமாக சேமிப்பீர்கள் ஆகவே இந்த 0D வேகமாக சேமிக்கப்படும் பின்னர் அது 0C ஐ சேமிக்கும் பின்னர் அது 0B ஐ சேமிக்கும் இறுதியாக அது 0A ஐ சேமிக்கும் அதேசமயம் ஒரு பெரிய எண்டியன் அமைப்பில் அது நேர்மாறாக இருக்கிறது ஆகவே இது இடமிருந்து வலமாக இணைத்தல் வகையான விஷயங்கள் ஆகவே ஒரு பதிவேட்டில் உங்கள் தரவு இதுபோன்றதாக இருந்தால் நினைவகத்தில் அது முதலில் 0A ஐ சேமிக்கும் பின்னர் அது 0B ஐ சேமிக்கும் பின்னர் அது 0C ஐ சேமிக்கும் இறுதியாக அது 0D ஐ சேமிக்கும் ஆகவே உங்கள் இயந்திரம் ஒரு சிறிய எண்டியன் இயங்குதளத்தைப் பின்பற்றுகிறதா அல்லது ஒரு பெரிய எண்டியன் இயங்குதளத்தைப் பின்பற்றுகிறதா என்பதைப் பொறுத்து நினைவகத்திற்குள் உள்ள தரவின் பிரதிநிதித்துவம் மாறக்கூடும் ஆகவே ஒரு சிறிய எண்டியனில் இருந்து ஒரு பெரிய எண்டியன் அமைப்புக்கு ஒரு தகவல்தொடர்பு எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் ஒரு சிறிய எண்டியன் அமைப்பிலிருந்து தரவை மாற்றினால் பைட்டுகளின் வரிசையில் தரவை பைட் ஸ்ட்ரீம் வடிவத்தில் மாற்றுவீர்கள் ஆகவே நீங்கள் முதலில் 0D பின்னர் 0C பின்னர் 0B பின்னர் 0A என்று கூறுவீர்கள் பெரிய எண்டியன் அமைப்பு 0 டி பெறும் போதெல்லாம் அது முதலில் 0 டி பின்னர் 0 சி வினாடி மற்றும் அந்த வழியில் அது விளக்கும் போதெல்லாம் எண்ணை எதிர் திசையில் விளக்கும் ஆகவே நீங்கள் கணினியை மாற்றும் போதெல்லாம் ஒரு வகையான முரண்பாடு இருக்கலாம் அதனால்தான் இந்த இடுகை பைட் வரிசையை நெட்வொர்க் பைட் வரிசையில் பயன்படுத்துகிறோம் ஹோஸ்ட் சிறிய எண்டியன் அல்லது பெரிய எண்டியனாக இருக்கலாம் என்பது யோசனை ஆகும் அவர்கள் ஒரு வகையான பைட் வரிசையைக் கொண்டுள்ளனர் இப்போது நெட்வொர்க் என்பது ஒரு நிலையான பைட் வரிசையைக் கொண்டுள்ளது ஆகவே நீங்கள் நெட்வொர்க்கில் தரவை மாற்றும் போதெல்லாம் அதை ஹோஸ்ட் பைட் வரிசையிலிருந்து பிணைய பைட் வரிசைக்கு மாற்றி பிணையத்தின் வழியாக மாற்றவும் மறுமுனையில் உங்கள் கணினி சிறிய எண்டியன் அல்லது பெரிய எண்டியன் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தரவை மீண்டும் ஹோஸ்ட் பைட் வரிசையில் மாற்றி அதை அங்கே சேமித்து வைக்கிறீர்கள் ஆகவே இந்த வகையான முரண்பாடு தீர்க்கப்படக்கூடிய இரண்டு இயந்திரங்களின் பிரதிநிதித்துவ வேறுபாடு காரணமாக வரக்கூடும் ஆகவே போர்ட் எண்ணை ஹோஸ்ட் பைட் வரிசையில் இருந்து பிணைய பைட் வரிசைக்கு மாற்றும் யோசனை ஆகும் ஆகவே அட்ரஸ் மாறியை நீங்கள் எவ்வாறு தொடங்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இங்கே ஆகவே நீங்கள் போர்ட் டை 3028 இல் அமைத்துள்ளீர்கள் அதை நீங்கள் ஒரு முழு மாறியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் பிறகு நான் விவாதித்த இந்த சின் பேமிலி AF INET உங்களிடம் உள்ளது சின் அட்ரஸ் புள்ளி அட்ரஸ் கள் உள்ளூர் அட்ரஸ் யை எடுக்க ஏதேனும் உள்ளிடுகின்றன நீங்கள் விரும்பினால் நீங்கள் சில ஐபி அட்ரஸ் யையும் அங்கு வைக்கலாம் ஆனால் அந்த ஐபி அட்ரஸ் யை உங்கள் பிணைய இடைமுகத்தால் பயன்படுத்தப்படும் ஐபி அட்ரஸ் யுடன் பொருத்த வேண்டும் பின்னர் சின்ம் போர்ட் ல் இந்த அழைப்பை நெட்வொர்க் பைட் வரிசையில் மாற்ற போர்ட் எண்ணுக்கு மேல் h க்கு ns க்கு அழைக்கிறீர்கள் சரி இப்போது ஒரு சாக்கெட் இணைப்பை ஏற்க ஆகவே கிளையன்ட் பக்கத்தில் நீங்கள் ஒரு கிளையன்ட் அட்ரஸ் யை உருவாக்குகிறீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட சாக்கெட்டில் அது கேட்கும் சேவையகம் ஆகவே இந்த கேட்கும் செயல்பாட்டில் 5 எனப்படும் அளவுரு உள்ளது ஆகவே பல வாடிக்கையாளர்கள் சேவையகத்துடன் இணைக்க முயற்சிக்கும்போது எத்தனை அதிகபட்ச இணைப்பை பின்னிணைப்பு செய்ய முடியும் என்பதை இந்த குறிப்பிட்ட அளவுரு குறிக்கிறது பின்னர் நீங்கள் அறிவித்த இந்த அட்ரஸ் மாறியின் அளவை எடுத்து ஏற்றுக் கொள்ளுங்கள் ஆகவே இந்த ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு சாக் எஃப் யை எடுக்கும் அங்கு வழங்கப்படும் கிளையன்ட் அட்ரஸ் யை சாக்கெட் கேட்கிறது ஆகவே கிளையன்ட் இணைக்கப்படும்போது கிளையண்டின் அட்ரஸ் இந்த மாறியில் சேமிக்கப்படும் மேலும் அந்த கிளையன்ட் அட்ரஸ் யின் நீளம் ஆகும் இப்போது நீங்கள் ஒரு இணைப்பைத் தொடங்கும்போதெல்லாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள் சேவையகம் எப்போதுமே உள்வரும் இணைப்புக்காகக் காத்திருக்கும் பயன்முறையில் இருக்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் இணைப்பைத் தொடங்க வேண்டும் என்றும் நான் குறிப்பிட்டுள்ளேன் ஆகவே அதன்படி செயலில் உள்ள திறந்த மற்றும் செயலற்ற திறந்த என இரண்டு வகையான இணைப்பு உள்ளது இப்போது சேவையகம் அதன் அட்ரஸ் திறந்த நிலையில் இருப்பதை அறிவிக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டுள்ளேன் உள்வரும் எந்தவொரு இணைப்பிற்கும் காத்திருக்கிறேன் ஆகவே இது ஒரு வகையான செயலற்ற திறந்ததாகும் கிளையன்ட் இது ஒரு இணைப்பைத் திறக்கிறது அங்கு தரவு பரிமாற்றத்தின் தேவை உள்ளது இது செயலில் திறந்திருக்கும் இணைப்பு கிளையண்டால் துவக்கப்படுகிறது இப்போது இவை தரவு பரிமாற்ற வடிவம் ஆகவே எங்களிடம் இரண்டு வெவ்வேறு வகை சாக்கெட் உள்ளது ஸ்ட்ரீம் சாக்கெட் மற்றும் டேடாகிராம் சாக்கெட் ஸ்ட்ரீம் சாக்கெட் இருந்தால் சாக்கெட் அடையாளங்காட்டியை வழங்குவதன் மூலம் நீங்கள் படிக்க மற்றும் எழுது என்ற செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஆகவே ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு இணைப்பை ஏற்றுக் கொள்ளும்போதெல்லாம் நீங்கள் ஒரு புதிய சாக்கெட் ஐடியைப் பெறுகிறீர்கள் ஆகவே நீங்கள் ஏன் ஒரு புதிய சாக்கெட் ஐடியைப் பெறுகிறீர்கள் ஏனென்றால் சேவையகம் ஒரு சாக்கெட்டில் கேட்கிறது இப்போது கிளையன்ட் தொடங்கும் போது ஒரே நேரத்தில் இணைக்கும் பல வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் இப்போது பல கிளையண்டுகள் ஒரே நேரத்தில் இணைக்கும்போது கிளையண்ட்டைப் பிரிக்க நீங்கள் தனி தருக்க பைப் உருவாக்க வேண்டும் ஆகவே இது உண்மையில் ஏற்றுக்கொள்ளும் கணினி அழைப்பால் எழுதப்பட்ட சாக்கெட் அட்ரஸ் யால் குறிக்கப்படுகிறது ஆகவே ஏற்றுக்கொள்ளும் கணினி அழைப்பு ஒரு அட்ரஸ் யைத் தரும் மேலும் அந்த குறிப்பிட்ட அட்ரஸ் புதிய சாக் எஃப்டிக்கு ஒதுக்கப்படும் மேலும் நீங்கள் தரவை அனுப்பும்போது அந்த புதிய சாக்கெட் ஐடியைப் பயன்படுத்துகிறீர்கள் ஏனெனில் இது எண்ட் டு எண்ட் ஸ்ட்ரீம் அல்லது எண்ட் டு எண்ட் பைப்பை ஒரு குறிப்பிட்ட கிளையண்ட் மற்றும் நீங்கள் ஒரு செய்தியை அனுப்புவீர்கள் ஆகவே ஸ்ட்ரீம் வகையான சாக்கெட்டுக்கு நீங்கள் ஒரு இடையகத்திலிருந்து தரவைப் படிக்க அல்லது ஒரு இடையகத்திற்கு தரவை எழுத வாசிப்பு மற்றும் எழுதும் செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் டேடாகிராம் சாக்கெட்டுக்கு நீங்கள் பெறுதல் மற்றும் அனுப்புதல் என்ற செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் சாக்கெட்டிலிருந்து தரவைப் பெற செயல்பாட்டிலிருந்து பெறுங்கள் அல்லது குறிப்பிட்ட சாக்கெட்டுக்கு தரவை அனுப்ப செயல்பாட்டுக்கு அனுப்பப்படும் இப்போது இங்கே சில உள்ளன ஆகவே முழு விஷயத்தின் சில டெமோவைக் காண்பிப்பேன் ஆகவே மேலும் விவரங்களில் சாக்கெட் நிரலாக்கத்தைக் கற்றுக்கொள்ள நீங்கள் பின்பற்றக்கூடிய சில இணைப்பு இங்கே ஆகவே இந்த குறிப்பிட்ட இணைப்புகளுக்குச் சென்று சாக்கெட்டைப் பயன்படுத்தி உங்கள் சொந்த பிணைய நிரலாக்கத்தை எழுதத் தொடங்க நான் உங்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறேன் ஆகவே சாக்கெட் புரோக்ராம்மிங் இந்த முழு யோசனையின் சில டெமோவுக்கு விரைவாக செல்வோம் ஆகவே முதலில் யுடிபி சேவையகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய யுடிபி கிளையண்ட் ஆகியவற்றைப் பார்ப்போம் ஆகவே முதலில் யுடிபி சேவையகத்தைப் பார்ப்போம் ஆகவே யுடிபி சேவையகத்திற்கான உங்கள் குறியீடு இங்கே ஆகவே யுடிபி சேவையகக் குறியீட்டில் நாங்கள் சில தலைப்புகளைச் சேர்த்துள்ளதை நீங்கள் காணலாம் இவை நாம் சேர்க்க வேண்டிய நிலையான தலைப்புகள் பின்னர் முக்கிய செயல்பாட்டின் உள்ளே நாங்கள் முழு விஷயத்தையும் அறிவிக்கிறோம் ஆகவே முக்கிய செயல்பாட்டில் இதை நாம் முதலில் ஒரு சாக்கெட்டை வரையறுக்கிறோம் இது ஸத்ருக்ட்struct சாக் அட்ரஸ்sockaddr in மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவையக அட்ரஸ் நாம் ஒரு சாக்கெட் அடையாளங்காட்டியை வரையறுக்கிறோம் நாங்கள் ஒரு போர்ட் எண்ணை வரையறுக்கிறோம் இப்போது இங்கே இதை நாங்கள் முதலில் ஒரு சாக்கெட் சிஸ்டம் அழைக்கிறோம் சாக்கெட் சிஸ்டம் அழைப்பில் டேட்டாகிராம் சாக்கெட்டைக் குறிப்பிட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த AF INET அளவுரு உங்களிடம் உள்ளது நாங்கள் ஒரு யுடிபி சாக்கெட்டை உருவாக்க முயற்சிக்கிறோம் இறுதி அளவுரு 0 க்கு சமம் நாங்கள் குறிப்பிட்டுள்ள புரோட்டோகால் புலத்திற்கு நாம் அனுப்பும் 0 அளவுரு சாக்கெட் உருவாக்கப்பட்டவுடன் பிழை இருந்தால் சில பிழை செய்தியை அச்சிடுகிறோம் இல்லையெனில் நாங்கள் முன்பு விவாதித்தபடி சேவையக அட்ரஸ் யை அறிவிக்கிறோம் ஆகவே நாங்கள் அதை புரோட்டோகால் பேமிலியாக AF INET அட்ரஸ் யாக இந்த இயந்திரத்தின் அட்ரஸ் மற்றும் பின்னர் போர்ட் எண்ணுடன் inaddr என அறிவிக்கிறோம் பின்னர் பிணைப்பு முறை அழைப்பை செய்கிறோம் கமாண்ட் லைன் வாதமாக நாம் குறிப்பிடும் தொடர்புடைய போர்ட் எண்ணுடன் சாக்கெட்டை பிணைப்பதே பிணைப்பு அமைப்பு அழைப்பு இறுதியாக நாங்கள் setsockopt எனப்படும் ஒரு செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறோம் இந்த setsockopt என்பது சாக்கெட்டுக்கு சில விருப்பங்களை அமைப்பதாகும் இங்கே நாம் விருப்பத்தை so reuse addr என்று அமைத்துள்ளோம் இந்த so reuse addr ஒரே போர்ட் டை பல இணைப்புகளுக்கு ஒன்றாகப் பயன்படுத்த எங்களுக்கு உதவும் அது பாதுகாப்பான யோசனை அல்ல ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் அதன்பிறகு நாங்கள் தரவை எங்கே சேமிப்போம் என்று இடையகத்தை அறிவிக்கிறோம் பெறும் இடையகத்தையும் தரவின் நீளத்தையும் அறிவிக்கிறோம் நாங்கள் காட்டிய கிளையண்டிற்கான அட்ரஸ் யை மீண்டும் அறிவிக்கிறோம் கிளையன்ட் மாறி சேமிக்கப்படும் அட்ரஸ் அதன்பிறகு இதை செயல்பாட்டிலிருந்து பெறுகிறோம் இப்போது யுடிபி வழக்கை நீங்கள் காண்கிறீர்கள் நாங்கள் எந்த தொடர்பையும் உருவாக்கவில்லை ஆகவே இந்த இணைப்பை நாங்கள் பெற தேவையில்லை ஆகவே இணைப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு TCP சேவையகத்திற்கு குறிப்பிட்டது யுடிபி சேவையகத்திற்கு உங்களுக்கு இணைப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ள அழைப்பு தேவையில்லை ஏனெனில் யுடிபி விஷயத்தில் எங்களுக்கு இணைப்பு நிறுவல் இல்லை ஆகவே நீங்கள் சேவையக பக்கத்தில் சாக்கெட்டை உருவாக்கியவுடன் நீங்கள் என்ன செய்ய முடியும் தரவைப் பெறுவதற்கு செயல்பாட்டிலிருந்து பெறும் அழைப்பை நீங்கள் நேரடியாக செய்யலாம் இது செயல்பாட்டிலிருந்து பெறுவது கிளையன்ட் விவரங்களைக் கொண்டிருக்கும் ஆகவே இது கிளையன்ட் அட்ரஸ் இது பெறுதல் படிவ செயல்பாட்டில் தெளிவாக உள்ளது நீங்கள் தரவைப் பெற்றவுடன் நாங்கள் சில தரவை அச்சிட்டு அழைப்பிற்கு அனுப்புகிறோம் ஆகவே இந்த அழைப்பிற்கு அனுப்புவது தரவை தொடர்புடைய கிளையண்டிற்கு அனுப்புகிறது ஆகவே இது சேவையக பக்கத்திலுள்ள போர்ட் மாகும் இப்போது யுடிபிக்கான கிளையன்ட் பக்க குறியீட்டைத் திறப்போம் ஆகவே இது யுடிபியின் கிளையன்ட் பக்க குறியீடு கிளையன்ட் பக்கத்தில் நாங்கள் இணைக்க விரும்பும் சேவையக அட்ரஸ் யை அட்ரஸ் யாக அறிவித்த அதே வழியில் நாங்கள் செய்கிறோம் ஆகவே கருத்து வரியிலிருந்து ஹோஸ்ட்பெயர் மற்றும் ஒரு போர்ட் சேவையகத்தின் பெயரின் ஹோஸ்ட் பெயர் மற்றும் சேவையகம் பிணைக்கப்படும் போர்ட் அட்ரஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நாங்கள் AF INET உடன் ஒரு சாக்கெட்டை உருவாக்குகிறோம் மற்றும் கிளையன்ட் பக்கத்திலும் ஒரு டேட்டாகிராம் சாக்கெட்டாக உருவாக்குகிறோம் நாம் சர்வர் ஐபி பெறுகிறோம் அதன் பிறகு சின் பேமிலி ஹோஸ்ட் அட்ரஸ் மற்றும் சேவையக போர்ட் டை அமைப்பதன் மூலம் சேவையக அட்ரஸ் யை உருவாக்குகிறோம் ஆகவே கமாண்ட் லைன் மூலம் கிளையன்ட் வழங்கும் மதிப்பு ஆகும் ஆகவே நீங்கள் சேவையக அட்ரஸ் யைப் பெற்றதும் மீண்டும் நீங்கள் ஒரு இணைப்பைத் தொடங்கத் தேவையில்லை சில தரவை அனுப்ப அழைப்பை நேரடியாக அனுப்பலாம் ஆகவே இங்கிருந்து நாங்கள் அழைப்பிற்கு அனுப்புகிறோம் ஆகவே இந்த அழைப்பிற்கு அனுப்புவது இந்த சேவையக அட்ரஸ் யுடன் குறிப்பிட்ட சாக்கெட்டுக்கு தரவை அனுப்புகிறது அதன்பிறகு நீங்கள் தரவை அனுப்புகிறீர்கள் நாங்கள் சில தரவைப் பெறுகிறோம் ஆகவே இந்த செய்தியை ஹலோ டியர் கிளையண்டிலிருந்து தரவை அனுப்புகிறோம் கிளையன்ட் தரப்பிலிருந்து தரவைப் பெறுகிறோம் ஆகவே அனுப்புநரால் திருப்பித் தரப்படும் வடிவத்தில் தரவைப் பெறுகிறோம் இங்கே ஒரு தற்காலிக எழுத்துக்குறி இடையகத்தை அறிவித்துள்ளோம் சேவையக பக்கத்திலிருந்து கிளையன்ட் பக்கத்திலிருந்து தரவைப் பெற அழைப்பிலிருந்து இதைப் பெறுகிறோம் ஆகவே இங்கே சேவையக அட்ரஸ் வழங்கப்படுகிறது ஆகவே அதுதான் பின்னர் இங்கே தரவை அச்சிடுகிறோம் அதுதான் கிளையன்ட் பக்க குறியீடு இப்போது சேவையகத்தையும் கிளையன்ட் பக்க குறியீட்டையும் இயக்குவோம் இங்கே அதே கணினியில் நாம் சேவையக பக்க குறியீடு மற்றும் கிளையன்ட் பக்க குறியீட்டை இயக்குகிறோம் ஆகவே முதலில் சேவையக குறியீடு மற்றும் கிளையன்ட் குறியீட்டை தொகுப்போம் ஆகவே இப்போது முதலில் சேவையகத்தை இயக்குவோம் ஆகவே எங்கள் தொடரியல் படி நாம் சேவையகத்தை இயக்க வேண்டும் மற்றும் ஒரு போர்ட் அட்ரஸ் யைக் குறிப்பிட வேண்டும் அங்கு சேவையகம் பிணைப்பு கணினி அழைப்பின் மூலம் பிணைப்பை இணைக்கும் ஆகவே போர்ட் எண்ணை 2333 எனக் கொடுப்போம் ஆகவே சேவையகம் இப்போது இயங்குகிறது இப்போது கிளையன்ட் பக்கத்தில் இருந்து நாம் கிளையண்டை இயக்க முடியும் நாங்கள் அதே கணினியில் சேவையகத்தை இயக்குகிறோம் ஆகவே சேவையகத்தின் ஹோஸ்ட் பெயர் உள்ளூர் ஹோஸ்டாக கொடுக்கலாம் 2333 போர்ட் த்தில் உங்களுக்கு சேவையகத்தை இயக்குகிறீர்கள் போர்ட் 2333 இல் ஆகவே சேவையக போர்ட் டை 2333 ஆக வழங்க முடியும் ஆகவே இது சேவையகத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது சேவையகம் கிளையண்ட்டிலிருந்து செய்தியைப் பெற்றிருப்பதைக் காணலாம் அது அந்த செய்தியைத் திருப்பித் தருகிறது ஆகவே கிளையன்ட் செய்தியைப் பெற்று அச்சிட்டுள்ளார் ஆகவே நீங்கள் மீண்டும் கிளையண்டை இயக்கலாம் அது ஒரு செய்தியைப் பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது இங்கே ஒரு விஷயத்தைக் கவனியுங்கள் நீங்கள் சேவையக ஐபி கிளையன்ட் ஐபி மற்றும் கிளையன்ட் போர்ட் ஆகியவற்றை அச்சிடுகிறீர்கள் கிளையன்ட் ஐபி இந்த இயந்திரத்தின் உள்ளூர் ஐபி ஆகும் நாங்கள் பல கிளையண்டுகளை இயக்கும் போதெல்லாம் ஒரு கிளையன்ட் போர்ட் கிளையன்ட் குறியீடு மாற்றப்படும் இப்போது கிளையன்ட் இயக்க நேரத்தில் வாடிக்கையாளர் எங்கள் நன்கு அறியப்பட்ட போர்ட் உடன் தன்னை இணைத்துக் கொள்ளாததால் கிளையன்ட் தோராயமாக ஒரு போர்ட் அட்ரஸ் யைத் தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட போர்ட் அட்ரஸ் யிலிருந்து கிளையன்ட் பரிமாற்றத்தைத் தொடங்குகிறார் அதனால்தான் வேறு போர்ட் அட்ரஸ் யை இயக்கவும் மாற்றப்படும் ஆகவே நான் அதை மீண்டும் பல முறை வெவ்வேறு நேரத்தில் இயக்கினால் போர்ட் அட்ரஸ் மாற்றப்படும் ஆகவே வெவ்வேறு நிகழ்வுகளில் இது வெவ்வேறு போர்ட் எடுக்கும் ஆகவே இது யுடிபி சேவையகம் மற்றும் யுடிபி கிளையன்ட் பற்றிய ஒரு டெமோ ஆகும் இது சாக்கெட் புரோக்ராம்மிங் எளிய வடிவமாகும் நாங்கள் உங்களுடன் குறியீட்டைப் பகிர்வோம் உங்கள் சொந்த கணினியில் இயங்கும் குறியீட்டின் மூலம் உலவவும் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கவும் மேலும் விவரங்களை புரிந்து கொள்ளவும் நாங்கள் உங்களைக் கோருவோம் ஆகவே அடுத்த வகுப்பில் TCP சேவையகம் TCP கிளையன்ட் மற்றும் TCP சேவையகத்தின் சில வகைகள் மற்றும் TCP கிளையன்ட் பற்றிய டெமோவைக் காண்பிப்போம் வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி